டிஸ்ட்ரிபியூஷன் காரணி மற்றும் பிட்ச் காரணி ஆகியவற்றைக் கொண்ட வைண்டிங் காரணி பற்றி நாங்கள் பேசி இருந்தோம் அவற்றின் கட்டுமான அம்சங்களின் அடிப்படையில் ஒத்திசைவான இயந்திரங்களைப் பார்த்தோம் பின்னர் நாங்கள் சமமான சுற்றுகளைப் பார்த்தோம் பின்னர் ஒரு ஜெனரேட்டர் பஸ் பாரோடு ஒத்திசைக்கப்படும் போது நாங்கள் பார்த்தோம் எனவே ஒத்திசைவு எவ்வாறு செய்யப்படுகிறது பின்னர் ஒரு ஒத்திசைவான இயந்திரம் ஒரு மோட்டராக எவ்வாறு செயல்பட முடியும் என்பதையும் நாங்கள் பேசினோம் வெவ்வேறு வகைகள் என்ன நிரந்தர காந்த ஒத்திசைவான மோட்டார் அல்லது வூண்டு புலம் ஒத்திசைவான மோட்டார் போன்றவை நாங்கள் இந்த இரண்டையும் முக்கியமாகப் பார்த்தோம் பின்னர் நான் ஒரு ஒத்திசைவான மோட்டாரை த் தொடங்குவது பற்றியும் பேசினேன் பின்னர் ஒரு ஒத்திசைவான மோட்டரின் பேஸர் வரைபடத்தைப் பற்றியும் பேசினோம் உண்மையில் பேஸர் வரைபடம் ஜெனரேட்டர் செயல்பாடு மற்றும் மோட்டார் செயல்பாடு இரண்டிற்கும் விவாதித்தோம் இப்போது நாம் எடுக்கவிருக்கும் அடுத்த தலைப்பு ஒரு ஒத்திசைவான இயந்திரத்தின் சக்தி கோண உறவில் இருக்கும் மோட்டாராக இருந்தால் நாம் தொடர்ந்து V ஐ விட பின்தங்கியிருக்கப் போகிறோம் என்று நாங்கள் ஏற்கனவே கூறியுள்ளோம் ஏனெனில் இது ரோட்டார் பக்கப் பிளக்ஸ் ஆகும் ஏனெனில் தூண்டப்பட்ட EMF எதுவாக இருந்தாலும் அது V ஐ விட பின்தங்கியிருக்கும் இது பயன்படுத்தப்பட்ட மின்னழுத்தமாகும் அதேசமயம் ஜெனரேட்டரைப்ர பார்க்கிறோம் நாம் E ஐ வழிநடத்தப் போகிறோம் ஏனெனில் இது தூண்டப்பட்ட EMF ஆகும் இது முனையத்தில் தோன்றும் எந்த மின்னழுத்தத்திற்கும் மூல காரணம் எனவே இது முனைய மின்னழுத்தம் V எதுவாக இருந்தாலும் அதை வழிநடத்தும் ஆகவே ஒட்டுமொத்த சமமான சுற்றுவட்டத்தை வரைய முயற்சித்தால் நாம் பொதுவாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஐ வரைய வேண்டும் இது உண்மையில் ஆர்மேச்சர் முறுக்கு அல்லது ஸ்டேட்டர் முறுக்கு ஆகியவற்றின் ரெசிஸ்டன்ஸ் ஆகும் இண்டக்டன்ஸ் என்பது உண்மையில் சிங்கிரனஸ் ரிஆக்டன்ஸ் என அழைக்கப்படுகிறது இது ஆர்மேச்சர் மற்றும் புலம் மற்றும் கசிவு எதுவாக இருந்தாலும் பரஸ்பர தூண்டலைக் கொண்டிருக்கும் கசிவு என்று நான் அழைத்தால் Xl மற்றும் Xm ஆகியவை Xs ஆக இருக்கும் நான் ஒரு பக்கத்தில் இருக்கப் போகிறேன் அது ஒரு ஜெனரேட்டராக இருந்தால் தோன்றும் முனைய மின்னழுத்தமாக இருக்கலாம் அல்லது நான் உபயோகிக்கும் முனைய மின்னழுத்தமாக இருக்கலாம் நான் அதை ஒரு மோட்டாராகப் பார்க்கிறேன் இந்த பக்கத்தில் தூண்டப்பட்ட ஈ எஃப் இருக்கப் போகிறது இது Eδ இதை ஜெனரேட்டராக நான் அழைத்தால் நேர்மறையாக இருக்கும் இதைப் பற்றி E δ எந்த விஷயத்தில் இது மோட்டருக்கு ஒத்ததாக இருக்கும் எனவே இது ஜெனரேட்டருக்கானது மேலும் இது மோட்டருக்கானது சாதாரண மதிப்புகள் நீங்கள் ஒரு kVA மதிப்பிடப்பட்ட ஒத்திசைவான இயந்திரமாக இருந்தாலும் கூட நான் பொதுவாக Ra சுமார் 2 முதல் 5 சதவிகிதம் வரை இருக்கப் போகிறது அதாவது யூனிட்டுக்கு 0 02 முதல் 0 05 வரை சாதாரண ரெசிஸ்டன்ஸ் இன் மதிப்பாக இருக்கும் Xs இது 80 முதல் 100 சதவிகிதம் வரை இருக்கும் தயவுசெய்து இது மிக மிக அதிகமாக உள்ளது என்பதை நினைவில் கொள்க ஏனெனில் Xm இந்த Xs இன் ஒரு பகுதியாகும் எனவே இது அடிப்படையில் இது 0 8 முதல் 1 வரை இருக்கப்போகிறது அதேசமயம் நான் MVA மதிப்பீட்டைப் பார்த்தால் இயந்திரம் பொதுவாக இந்த Ra 1 சதவிகிதத்திற்கும் குறைவாக இருக்க வேண்டும் அது 0 005 ஆக இருக்கலாம் அது உண்மையில் சிறியதாக இருக்கும் அதேசமயம் Xs என்றால் என்ன Xs 100 முதல் 110 சதவிகிதம் அல்லது 120 சதவிகிதம் ஆக இருக்கும் எனவே இதை ஒப்பிடும்போது இது மிகவும் சிறியது என்று நீங்கள் கற்பனை செய்யலாம் இரண்டு நிகழ்வுகளிலும் இது MVA மதிப்பீட்டில் இன்னும் அதிகமாக உள்ளது எனவே இதை நாம் புறக்கணிக்க முடியும் ரெசிஸ்டன்ஸ் ஐ புறக்கணிப்பதில் தவறில்லை எனவே நாம் உண்மையில் ரெசிஸ்டன்ஸ் இன்றி சமமான சுற்று வரைந்து கொண்டிருந்தால் நான் இந்த jXs ஐ க் கொண்டிருக்கப் போகிறேன் நான் இந்த பக்கத்தில் ஒரு மின்னழுத்த Vt யைப் பெறப் போகிறேன் உதாரணமாக இது ஒரு மோட்டராக இருந்தால் நான் இதை E δ என வைத்து கொள்வேன் இது Ra வை நாம் புறக்கணித்த ஒத்திசைவான இயந்திரத்திற்கு சமமான சுற்று எனவே Ra என்பது புறக்கணிக்கத்தக்கது என்று கருதுகிறோம் இது நியாயமானது இப்போது அது ஒரு மோட்டார் என்றால் மின்னோட்டம் இங்கிருந்து தூண்டப்பட்ட EMF பக்கத்தை நோக்கி பாயும் இது ஸ்டேட்டர் கரண்ட் Is எனவே நான் சமன்பாட்டை எழுத முயற்சித்தால் நான் Vt0 ஐ எழுத வேண்டும் இது எல்லையற்ற பஸ் ஸுடன் இணைக்கப்பட்டுள்ளது என்று நான் கருதினால் மின்னழுத்தம் எனது குறிப்பு திசையன் ஆக இருக்கும் என்று கருதப் போகிறேன் எனவே நான் அதை எந்த பிரச்சனையும் இல்லாமல் Vt0 என எழுத முடியும் இப்போது Vt0 E IsΦ எனவே இது சமன்பாடாக இருக்கப்போகிறது இது அடிப்படையில் குறிப்பிட்ட வளையத்திற்கு நான் எழுதிய KVL Vt0 E IsjXs என எழுத முடியும் ஆனால் நான் ஒரு பேஸ் ற்கு எழுதும்போது இது இயந்திரத்தால் உறிஞ்சப்படும் சக்தியாக இருக்கும் எனவே இது எல்லையற்ற பஸ் ஸிலிருந்து இயந்திரத்தை நோக்கி அது ஒரு மோட்டார் என்றால் அது இயந்திர சக்தி வடிவத்தில் வழங்கப் போகிறது ஆகவே இதை ஒரு பேஸ் ற்கு P என எழுதுகிறேன் ஆனால் 3 பேஸ் களுக்கு நான் எழுதும் போது Ptotal3VtIscos Φ என எழுத வேண்டும் இது 3 பேஸ் சக்தியாக இருக்கும் எனவே Iscos s Vt0 E jXs இன் உண்மையான பகுதியாக இருக்கும் இப்போது cos Φ -ஐ⁡ cos s என எழுத அனுமதிக்க முடியாது எனவே இதை cos Φ என எழுதுகிறேன் ஏனென்றால் நான் cos Φ ஐ மட்டுமே சக்தி காரணியாக பயன்படுத்தினேன் இப்போது நான் Vt0 E என எழுத முடியும் இதை நான் VtXs என எழுத முடியும் இது 1j ஆகும் இது அடிப்படையில் j ஆக இருக்கும் மேலும் நான் E δ வைத்திருக்கப் போகிறேன் எனவே E இதை cos jsin jXs என்று எழுதலாம் எனவே இது jXsஆக இருக்கும் எனவே நான் jXs என எழுதலாம் இதன் காரணமாக இதை நான் jVtXsjEcos XsEXssin என எழுத முடியும் எனவே நான் உண்மையான பகுதியை மட்டும் பார்க்க விரும்பினால் இது ஒரே உண்மையான பகுதியாகும் எனவே இது கிடைக்கக்கூடிய உண்மையான பகுதியாக இருக்கும் எனவே நான் எழுதியதை மொத்த சக்தியாக Ptotal3VIcos 3VEsin Xs என எழுதுகிறேன் இது அடிப்படையில் ஒரு ஒத்திசைவு இயந்திரத்திற்கான சக்தி கோண உறவு என்று அழைக்கப்படுகிறது எனவே இது δ இது உண்மையில் V அல்லது Vt என்று நான் சொன்னால் இது ஒரு கோணமாகும் ஒரு மின்னோட்டத்தை வரையப் போகிறேன் இது ஒரு பேஸ் கோணத்தைக் கொண்டுள்ளது Φ நான் IXs ஐ எழுத முடியும் இதுதான் jIXs ஆக இருக்கும் ஆகவே நான் எதிர் திசையில் அதையே எழுதுகிறேன் அது jIXS ஆக மாறும் எனவே Vt jIXSE E ஒரு மோட்டரில் Vt ஐ விட பின்தங்கியிருப்பதை நினைவில் கொள்க எனவே நான் அடிப்படையில் Vt jIXSE உறவைக் கொண்டிருக்கிறேன் மேலும் Vt மற்றும் E க்கு இடையிலான கட்டக் கோணமான இந்த δ சக்தி இயந்திரத்தால் எவ்வளவு வழங்கப்படுகிறது என்பதை தீர்மானிப்பதில் E மிக முக்கிய பங்கு வகிக்கிறது எனவே இந்த δ பொதுவாக சக்தி கோணம் அல்லது முறுக்கு கோணம் அல்லது சுமை கோணம் என அழைக்கப்படுகிறது இவை அனைத்தும் ஒன்றுக்கொன்று ஒத்ததாக இருக்கிறது எனவே ஒத்திசைவான மோட்டார் மூலம் இயந்திர சக்தி வடிவத்தில் எவ்வளவு சக்தி வழங்கப்படுகிறது என்பதை தீர்மானிப்பதில் இது மிக முக்கிய பங்கு வகிக்கிறது அல்லது மின் சக்தி வடிவத்தில் ஒத்திசைவான ஜெனரேட்டரால் இப்போது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் பணிபுரியும் ஒரு மோட்டாரை நான் சொல்லும்போது டெல்டா 5 டிகிரி யாக இருக்கலாம் தற்போது இயந்திரம் 70 சதவீத மதிப்பிடப்பட்ட சக்தியை வழங்குவதாக இருக்கலாம் இது 1 MVA அல்லது 1 MVA ஜெனரேட்டர் அல்லது மோட்டார் மற்றும் அது 700 KVA அல்லது கிலோவாட்டை மட்டுமே உருவாக்குகிறது இப்போது திடீரென்று அது ஒரு மோட்டராக இருந்தால் நான் சுமையை முழு மதிப்பாக அதிகரித்துள்ளேன் நான் அதை திடீரென்று 1 மெகாவாட் டாக உயர்த்தியிருக்கலாம் இப்போது என்ன நடக்கும் உடனடியாக நான் மின்னோட்டத்தை அதிகரிக்கவோ மின்னழுத்தத்தை அதிகரிக்கவோ போவதில்லை எதுவும் செய்ய முடியாது இயந்திரம் எல்லையற்ற பஸ் ஸுடன் இணைக்கப்பட்டுள்ளது என்று கருதுங்கள் எனவே இது எல்லையற்ற பஸ் மற்றும் இங்கே என் ஒத்திசைவான மோட்டார் இணைக்கப்பட்டுள்ளது எனவே இந்த மின்னழுத்தம் மற்றும் 50 ஹெர்ட்ஸ் இரண்டும் அமைக்கப்பட்டுள்ளன அவற்றை என்னால் மாற்ற முடியாது இப்போது நான் 700 கிலோவாட்டிலிருந்து 1 மெகாவாட் டாக மின்சாரம் வழங்கும் திறனை அதிகரிக்கும்போது சுமைகளை அதிகரித்துள்ளேன் இயந்திரத்தின் உடனடி ரெஸ்பான்ஸ் இயக்க ஆற்றலை வெளியிடுவதாக இருக்கும் எனவே சுழலும் பகுதிகளில் சேமிக்கப்படும் இயக்க ஆற்றல் இருக்கும் என்பதை நான் காணப்போகிறேன் இது வெளியிடப்படும் போது வேகம் குறையும் எனவே ωm இயந்திர வேகம் இது குறையப் போகிறது ஏனெனில் வேகம் குறைகிறது இப்போது தயவுசெய்து ரோட்டருடன் ஒத்திருக்கும் பேஸர் வரைபடத்தைப் பாருங்கள் இது ஸ்டேட்டருக்கு ஒத்திருக்கிறது ஸ்டேட்டர் அதிர்வெண் 50 ஹெர்ட்ஸ் கலில் அமைக்கப்பட்டுள்ளது அதே நேரத்தில் ரோட்டார் வேகம் அமைக்கப்படவில்லை இது ரோட்டார் எந்த வேகத்தில் சுழல்கிறது என்பதைப் பொறுத்தது ரோட்டார் வேகம் குறைந்துவிட்டது என்று நாங்கள் சொன்னோம் முதலில் அது 1500 ஆர்பிஎம்மில் சுழன்று கொண்டிருந்தது இப்போது அது 1490 ஆர்பிஎம் வரை வந்திருக்கலாம் இப்போது ωs ωmt இது கோண மாற்றம் அல்லது δ மாற்றம் ஆகப் போகிறது எனவே இது Δδ ஆகும் எனவே என்ன நடக்கும் முதலில் என் δ 5 டிகிரி யாக இருந்தது இப்போது மெதுவாக அது அதிகரிக்கத் தொடங்கும் இது 6 டிகிரி 7 டிகிரி மற்றும் பலவற்றிற்குச் செல்லும் மேலும் இது அதிகரிக்கும் எனவே Ptotal ஆக நாம் எழுதியதுPtotal3VEsin Xs நீங்கள் V ஐப் பார்த்தால் அது ஒரு மாறிலி E மாறிலி ஆகவும் இருக்கலாம் ஏனெனில் நான் அதிர்வெண்ணை மாற்றவில்லை நான் எக்சைடேஷன் ஐ மாற்றவில்லை தயவுசெய்து E4 44fNkw ஐ கவனிக்கவும் நான் எக்சைடேஷன் ஐ மாற்றாவிட்டால் ஃப்ளக்ஸ் மாறாது அதிர்வெண் மாற முடியாது ஏனெனில் அது எல்லையற்ற பஸ் ஸுடன் இணைக்கப்பட்டுள்ளது திருப்பங்களின் எண்ணிக்கை மாற முடியாது ஏனெனில் இது இயந்திரத்தின் அமைப்பு அதே போல் இயந்திரத்தின் வைண்டிங் காரணிக்கும் இதுவே பொருந்தும் ஆகவே Ptotal δ ஐ பொறுத்து மாறுபடும் மற்றும் δ அதிகரிக்கும் எனவே Ptotal நிச்சயமாக அதிகரிக்கும் இயக்க ஆற்றல் வெளியிடப்பட்டது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஏனெனில் இயந்திரத்தால் உருவாக்கப்பட்ட P சுமை பக்கத்திலிருந்து கோரப்பட்ட P ஐ விட குறைவாக இருந்தது இப்போது இயந்திரத்திலிருந்து உருவாக்கப்படும் P மெதுவாக அதிகரித்து வருகிறது ஏனெனில் δ அதிகரித்து வருகிறது எனவே சக்தி எவ்வாறு மாறுகிறது என்பதை நான் உண்மையில் பார்த்தால் இது போன்ற மாறுபாடுகளை நான் ஓரளவு வரைய வேண்டும் இது δ δ அதிகரிக்கும் போது நான் சக்தியை அதிகரிக்கப் போகிறேன் அதைப் பற்றி எந்த சந்தேகமும் இல்லை சக்தி அநேகமாக இங்கே எங்காவது இருக்கலாம் இது 1 மெகாவாட் டை விட அதிகமாக இருக்கும் எனவே முதலில் இது இங்கே எங்காவது இயங்கிக் கொண்டிருந்தது அது இந்த திசையில் நகர்கிறது இப்போது δ கோணம் மேலும் மேலும் அதிகரித்து வருகிறது ஏனெனில் t Δ δ மற்றும் நேர முன்னேற்றமாக மேலும் மேலும் δ அதிகரிக்கும் எனவே இது இங்கிருந்து தொடங்கப்பட்டால் அது 1 மெகாவாட் புள்ளி எங்காவது இருந்தால் அது ஓவர் ஷூட் ஆகி 1 2 மெகாவாட் அல்லது ஏதேனும் ஒன்றை உருவாக்கும் ஒரு புள்ளியை எட்டும் அந்த நேரத்தில் PgenPdemand இயந்திரம் சில இயக்க ஆற்றலை விரைவுபடுத்துகிறது அல்லது குவிக்கிறது எனவே 1490 இலிருந்து இது 1500 க்குச் செல்லும் அது 1510 க்குச் செல்லக்கூடும் அது 1510 க்குச் செல்லும்போது என்ன நடக்கும் இப்போது இங்கே Δ δ அதிகரித்து வருகிறது அல்லது நேர்மறையாக இருக்கும் ஆனால் இப்போது வேகம் 1510 ஆகும்போது 1500 இலிருந்து 1510 ஐ கழித்தால் எதிர்மறை திசைவேகமாக வரக்கூடும் இது உண்மையில் Δ δ எதிர்மறையாக அல்லது குறைந்துவிடும் இப்போது மீண்டும் குறையும் போது இயந்திரம் இந்த திசையில் நகரத் தொடங்கும் நான் உருவாக்கப்படும் சக்தியைக் குறைக்கப் போகிறேன் எனவே அது இங்கு அடையும் இடத்தை அடையக்கூடும் இந்த கட்டத்தில் மீண்டும் P தேவைக்கு ஒப்பிடும்போது உருவாக்கப்பட்ட P சிறியது என்பதை இயந்திரம் உணரும் மீண்டும் இயந்திரம் குறைத்தல் அல்லது பின்னடைவிற்கு செல்லும் எனவே என்ன நடக்கும் என்றால் இந்த நிபந்தனையின் கீழ் δ அநேகமாக 5 டிகிரி யில் அது அதிகரித்தது பின்னர் அது குறையும் பின்னர் அதிகரிக்கும் குறைந்து அதிகரிக்கும் மற்றும் அதிகரிக்கும் மற்றும் ஒரு குறிப்பிட்ட மதிப்பில் குடியேறும் PdemandPgen மதிப்பு எதுவாக இருந்தாலும் இது அடிப்படையில் δ மாறுபாடு மற்றும் t க்கு எதிரானது நீங்கள் அதை Δ δ எதிராக t என்றும் அழைக்கலாம் ஆனால் நீங்கள் உண்மையில் வேகத்தைப் பார்க்கும்போது வேகம் ஒத்திசைவான வேகத்தை விடக் குறைவாகவே தொடங்கியிருக்கும் அது அதிகரிக்கும் குறைந்து அதிகரித்து குறைந்து இறுதியில் குடியேறும் ஒத்திசைவான வேகம் இது ωs எனவே நாம் காலத்தைப் பொறுத்து இது எவ்வாறு மாறுகிறது என்பதைப் பற்றி பேசுகிறோம் அதேபோல் முறுக்குவிசை நேர்மறையிலிருந்து எதிர்மறையாக செல்லும் அல்லது சக்தியும் போகும் Pdemand தேவைப்பட்டால் ஆரம்பத்தில் உருவாக்கப்பட்ட Pgenerated குறைவாக இருந்தது பின்னர் அது அதிகரிக்கும் குறைந்து கொண்டே போகும் இறுதியில் அது Pdemand தேவைக்கேற்ப தீர்வு காணும் இப்போது இந்த ஆசிலேசன் பொதுவாக ஹண்டிங் ஆசிலேசன் என்று அழைக்கப்படுகிறது ஹண்டிங் என்பது மிகவும் பொதுவான நிகழ்வு ஆகும் இது அதிர்வெண்ணில் மாறுபாடு இருந்தால் எந்த ஒத்திசைவு இயந்திரத்திலும் காணப்படுகிறது எனவே அதிர்வெண் மாற்றங்கள் ஒரே நேரத்தில் மாறப்போகிறது என்றால் இது அதிர்வெண் மாற்றத்தைப் பொறுத்து அதிகரிக்கும் அல்லது குறையும் அதிர்வெண் மாற்றங்கள் அல்லது சுமை மாற்றங்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் எப்போதும் ஒரு ஒத்திசைவான இயந்திரத்தில் ஹண்டிங் ஆசிலேசன் களைக் காண்பீர்கள் மேலும் இந்த ஹண்டிங் ஆசிலேசன் கள் நல்லதல்ல குறிப்பாக சிறிய அதிர்வுகளை கூட பொறுத்துக்கொள்ள முடியாத மிக முக்கியமான சுமைகளில் இந்த ஆசிலேசன் நல்லதல்ல சிறிய அதிர்வுகளை கூட பொறுத்துக்கொள்ள முடியாததால்இந்த ஹண்டிங் ஆசிலேசன் களை அகற்ற விரும்புகிறேன் அதனால்தான் நாம் டம்பர் பார்கள் என்று ஒன்றைப் பயன்படுத்துகிறோம் டம்பர் பார்களுக்கு இரண்டு நோக்கங்கள் உள்ளன ஒன்று ஹண்டிங் ஆசிலேசன் களை டாம்ப் செய்வது ஏனெனில் இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் டம்பர் பார்கள் தூண்டல் மோட்டார் முறுக்குக்கு மிகவும் ஒத்ததாக இருப்பதால் நான் தூண்டல் மோட்டார் முறுக்குவிசையைப் பார்த்தால் இந்த வேகத்தை நான் ωs மற்றும் ω மற்றும் இது முறுக்கு என வரைந்து கொண்டிருக்கிறேன் நான் ஒத்திசைவான வேகத்திற்கு கீழே எதையும் கொண்டிருக்கப் போகிறேன் எனக்கு ஒரு நேர்மறையான முறுக்கு இருக்கும் ஒத்திசைவு வேகத்திற்கு மேலே நான் எதிர்மறை முறுக்குவிசை கொண்டுள்ளேன் எனவே முறுக்கு இது ஸ்குறில் கேஜ் பார் உடன் மிகவும் ஒத்ததாக இருக்கும் இது எப்போதும் மோட்டார் அல்லது ரோட்டரை ஒத்திசைவு வேகத்தை அடைய தள்ளும் எனவே அதன் முக்கிய வேலை ரோட்டரை எப்போதும் ஒத்திசைவு வேகத்தை அடைய தள்ளுவதாகும் எனவே ஹண்டிங் ஆசிலேசன் களைத் தணிப்பது மிகவும் திறம்பட செய்யப்படுகிறது நாங்கள் ஏற்கனவே விவாதித்த டம்பர் பார்களின் இரண்டாவது நோக்கம் ஒரு ஒத்திசைவான மோட்டாரை த் தொடங்குவதாகும் இது தூண்டல் தொடக்க ஒத்திசைவான ரன் மோட்டராக நாங்கள் முன்பு பேசினோம் எனவே இது ஒரு ஒத்திசைவான இயந்திரத்தின் விஷயத்தில் இருக்கும் தடைகளை கட்டுப்படுத்துவதற்கான மற்றொரு நோக்கம் ஒத்திசைவான இயந்திரத்தை முடிப்பதற்கு முன்பு நான் எடுக்க விரும்பும் ஒரு கடைசி தலைப்பு என்னவென்றால் வி மற்றும் தலைகீழ் வி வளைவு அல்லது ஒரு ஒத்திசைவான இயந்திரத்தின் சக்தி காரணி கட்டுப்பாடு ஒத்திசைவு இயந்திரத்தின் முக்கிய நன்மைகளில் ஒன்று சக்தி காரணி கட்டுப்பாட்டைக் கொண்டிருப்பது என்று நாங்கள் கூறினோம் புலம் பக்கத்திலிருந்தோ அல்லது ரோட்டார் பக்கத்திலிருந்தோ எக்சைடேஷன் கொடுக்கப்படுவதால் நான் அதை Xs ஸில் உருவாக்க முடியும் அதை நான் குறைவாக செய்ய முடியும் அல்லது தேவையானதை சரியாக செய்ய முடியும் எனவே இது போதுமானதாக இருந்தால் இயந்திரம் ஒற்றுமை சக்தி காரணி இல் வேலை செய்யப் போகிறது என்று நாங்கள் கூறினோம் நான் அதிகப்படியான எக்சைடேஷன் ஐ கொடுக்கப் போகிறேன் என்றால் நான் அதிக அளவு எதிர்வினை சக்தியைக் கொடுக்கிறேன் அந்த விஷயத்தில் நாம் சில எதிர்வினை சக்தியை மெயின்களுக்குத் திருப்பித் தருகிறோம் அதாவது இது ஒரு மின்தேக்கியைப் போல செயல்படப் போகிறது எனவே இது ஒரு முன்னணி சக்தி காரணியாக இருக்கும் இயந்திரம் குறிப்பாக இது ஒரு மோட்டராக செயல்படும்போது நான் எக்சைடேஷன் ஐ சற்று குறைவாகப் பெறப் போகிறேன் அல்லது ஒரு குறுகிய வீழ்ச்சி ஏற்பட்டால் உண்மையில் பேஸ் இல் இருந்து சில அளவு எதிர்வினை சக்தியை நான் எடுக்க வேண்டியிருக்கும் அதாவது இயந்திரத்தை ஒரு தூண்டலாக நான் செயல்படுத்த வேண்டும் எனவே இயந்திரத்தின் மோட்டார் செயல்பாட்டிற்கான பின்தங்கிய சக்தி காரணியைக் காணப்போகிறோம் ஒரு ஃபாசர் வரைபடத்தின் உதவியுடன் இதை பகுப்பாய்வு செய்ய முயற்சிப்போம் எனவே இயந்திரம் எல்லையற்ற பஸ் ஸுடன் இணைக்கப்பட்டிருக்கலாம் எனவே இதை எனது மின்னழுத்தமாகக் கொண்டிருக்கிறேன் இது எல்லையற்ற பஸ் ஸுடன் இணைக்கப்பட்டுள்ளது என்பதை நினைவில் கொள்க எனவே அது ஒரே அளவிலான மின்னழுத்தத்தையும் அதே 50 ஹெர்ட்ஸ் அதிர்வெண்ணையும் கொண்டிருக்க வேண்டும் அதை மாற்ற முடியாது இந்த நிபந்தனையின் கீழ் எனக்கு இது போன்ற ஒரு மின்னோட்டம் உள்ளது என்று சொல்லலாம் இதை நான் Ia1 எனக் காட்டப் போகிறேன் மின்னோட்டத்தின் முதல் நிலையைப் பற்றி நான் பேசுகிறேன் மேலும் பின்தங்கிய சக்தி காரணி மின்னோட்டத்தைக் காட்டுகிறேன் இப்போது நான் வி மற்றும் தலைகீழ் வி வளைவைப் பற்றி பேசுகிறேன் எனவே கொடுக்கப்பட்ட சக்தியில் இதைப் பற்றி பேச வேண்டும் மின்னோட்டத்திற்கான நிலையான சக்தி லோகஸின் இடத்தை நான் காட்டுகிறேன் எனவே நிலையான சக்திக்கு Ia லோகஸ் எனவே நான் சொல்வது என்னவென்றால் Iacos இங்கே எங்கோ இருக்கிறது நான் Iacos ஐ வரைந்தால் இது உள்ளது எனவே3VtIacos என்பது எனது உண்மையான சக்தி எனவே எதையும் பொருட்படுத்தாமல் மின்னோட்டத்தின் உண்மையான கூறு நீளம் இந்த அளவுக்கு மட்டுமே இருக்க வேண்டும் அதைத்தான் நாம் சொல்ல முயற்சிக்கிறோம் இப்போது இது பின்தங்கிய சக்தி காரணி நிலை இந்த நிலையை Ia2 என அழைக்கிறேன் இது ஒற்றுமை சக்தி காரணி நிலை மற்றும் நான் இன்னும் ஒன்றை கொண்டிருக்கலாம் இது உண்மையில் I3 என அழைக்கப்படும் சக்தி காரணி நிலைக்கு வழிவகுக்கிறது எனவே இது உண்மையில் Φ3 முதலில் இந்த Ia1 உடன் தொடர்புடைய பேசார் வரைபடத்தை முடிக்கிறேன் எனவே Ia1 டிராப் ஐ நான் வரைய வேண்டுமானால் அது இந்த Ia1 உடன் தொடர்புடைய IajXs களாக இருக்கும் இந்த அளவை Vt இலிருந்து கழித்தால் நான் அதை வரைய வேண்டும் இது உண்மையில் இதற்கு இணையாக இருக்கிறது எனவே இதை இப்படி வரையலாம் இதுதான் jIa1Xs கள் என்றால் இந்த குறிப்பிட்ட புள்ளியை நான் E1 ஆக வரைய முடியும் இது ஒரு பின்தங்கிய சக்தி காரணி Φ1 ஐக் கொண்டிருக்கும் முதல் நிபந்தனைக்கு ஒத்த எக்சைடேஷன் மின்னழுத்தமாகும் இதை இப்போது Ia2 உடன் வரைய முயற்சிக்கிறேன் நான் Ia2 ஐப் பார்க்க முயற்சித்தால் இதற்கு செங்குத்தாக வரைய வேண்டும் இது உண்மையில் Ia2jXs களாக இருக்கும் Ia1 Ia2 ஐ விட மிக நீளமானது என்பதை நீங்கள் கவனிக்க விரும்புகிறேன் ஏனெனில் இது ஹைபோடென்யூஸ் போன்றது வலது கோண முக்கோணத்திற்கு இந்த வலது கோண முக்கோணத்தின் அருகிலுள்ள பக்கமாகும் வெளிப்படையாக Ia1 ஐ விட Ia2 குறைவாக இருக்கப் போகிறது ஏனெனில் Ia2 Ia1cosΦ1 ஆக இருக்கும் cosΦ1 நிச்சயமாக 1 ஐ விட குறைவாக இருக்க வேண்டும் எனவே Ia2 1 ஐ விட குறைவாக இருக்கும் இப்போது நான் இந்த Ia2 ஐ இப்படி வரைய வேண்டும் எனவே இது -jIa2Xs களாக இருக்கும் இப்போது நான் விளைந்த Vt -jIa2Xs கள் இப்படி இருக்கும் இது E2 மற்றும் E2 நிச்சயமாக E1 ஐ விட நீளமானது மேலும் கோணங்களை வரையலாம் இது δ1 இது இரண்டாவது நிபந்தனையுடன் தொடர்புடைய δ1 ஆக இருக்கும் இப்போது E1 மற்றும் E2 ஐ ஒப்பிட்டுப் பார்த்தால் E1 E2 ஐ விட சிறியது ஆனால் E4 44f ΦNkw மாற்றப்படக்கூடிய ஒரே விஷயம் Φ எனவே நான் E1 ஐப் பற்றி எழுதினால் இது Φ1 ஆக இருக்கும் ஆனால் நான் E2 பற்றி எழுதினால் இது Φ2 ஆக இருக்கும் மீதமுள்ள விஷயங்கள் ஒரே மாதிரியாக இருந்தால் E1 E2 என்றால் என்னிடம் Φ1 Φ2 என இருக்க வேண்டும் அதாவது முதல் வழக்கின் புலம் நடப்பு இரண்டாவது வழக்கின் புல மின்னோட்டத்தை விட சிறியதாக இருந்திருக்க வேண்டும் எனவே நான் புல மின்னோட்டத்தை அதிகரிக்கும்போது இயந்திரம் பின்தங்கிய சக்தி காரணி மண்டலத்திலிருந்து ஒற்றுமை சக்தி காரணி மண்டலத்திற்கு நகர்ந்தது முன்னணி சக்தி காரணி மண்டலத்தையும் பார்க்கிறேன் முன்னணி சக்தி காரணி மண்டலத்தில் நான் Ia3jXs களை வைத்திருக்க வேண்டும் அது உண்மையில் நீண்ட காலமாக இருந்திருக்க வேண்டும் எனவே அதற்கேற்ப நான் இந்த குறிப்பிட்ட அளவை வரைந்திருக்க வேண்டும் jIa3Xs கள் இது தான் அந்த அளவு இப்போது நான் இதில் சேர வேண்டும் என்றால் நான் இதை இப்படி சேர்க்க வேண்டும் இதுதான் E3 எனவே நான் E1 E2 E3 என்று சொல்ல வேண்டும் எனவே தெளிவாக நான் Φ1 Φ2 Φ3 ஐ கொண்டிருக்கிறேன் புலம் மின்னோட்டத்தை நான் If1 இலிருந்து If2 ஆக If3 ஆக அதிகரிக்கும்போது சக்தி காரணி பின்தங்கிய மண்டலத்திலிருந்து ஒற்றுமை சக்தி காரணி மண்டலத்திற்கு முன்னணி மண்டலத்திற்கு நகர்ந்தது If ஐ பொறுத்தவரை Ia எவ்வாறு மாறுபடுகிறது என்ற வடிவத்தில் நான் பிளாட் செய்ய முயற்சிக்கிறேன் எனவே புலம் மின்னோட்டத்தைப் பார்க்க முயற்சிக்கிறேன் எனவே ஆரம்பத்தில் இது பின்தங்கிய சக்தி காரணி நிலையில் இருந்தது ஆனால் அது நீண்ட அல்லது பெரிய மின்னோட்டத்தை வரைந்து கொண்டிருந்தது இது ஒரு ஒற்றுமை சக்தி காரணி நிபந்தனையாக இருந்தபோது அது மீண்டும் மின்சக்தி காரணி நிலைக்கு நகரும் போது குறைந்தபட்ச மின்னோட்டத்தை வரைந்து கொண்டிருந்தது அது அதிக மின்னோட்டத்தை ஈர்த்தது எனவே Ia2 குறைந்தபட்ச ஆர்மேச்சர் மின்னோட்டம் ஆகும் எனவே நான் வரையும்போது ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் அது குறைந்தபட்ச ஆர்மேச்சர் மின்னோட்டமாக மாறும் எனக் காட்ட வேண்டும் மேலும் புலத்தின் தற்போதைய பக்கத்தில் இது குறைந்தபட்ச ஆர்மேச்சர் மின்னோட்டத்தை விட அதிகமாக இருக்கும் எனவே இது எனது குறைந்தபட்ச ஆர்மேச்சர் மின்னோட்டமாக இருந்தால் இது Iamin ஆகும் இது யுபிஎஃப் நிலை ஒற்றுமை சக்தி காரணி நிலை ஆகியவற்றுடன் ஒத்திருக்கும் அதேசமயம் இது பின்தங்கியிருக்கும் இது முன்னணி வகிக்கும் இது ஒரு ஒத்திசைவான மோட்டருக்கு ஒத்ததாகும் எனவே ஒரு ஒத்திசைவான மோட்டரின் அதிகப்படியான எக்சைடேஷன் நிலை எப்போதும் முன்னணி மின்னோட்டத்தை ஏற்படுத்தும் இது ஒரு குறிப்பிட்ட சக்தி P1 உடன் ஒத்துப்போகிறது என்று சொல்லலாம் நான் சக்தியை மேலும் அதிகரித்தால் அந்த உயர் சக்தி நிலைக்கு ஒத்த வேறு சில ஆர்மேச்சர் மின்னோட்டத்தை மீண்டும் பெறுவேன் எனவே P1 உடன் Iamin P2 உடன் ஒப்பிடும்போது நிச்சயமாக சிறியதாக இருக்கும் எனவே P2 P1 நான் இன்னும் ஒரு வரைபடத்தை வரைய வேண்டும் இது போன்றது இது P2 உடன் ஒத்திருக்கிறது ஆனால் இது P1 உடன் ஒத்துள்ளது ஆனால் இது P2 க்கான If1 என்று சொல்வதற்கு ஒத்த புலம் மின்னோட்டமாக இருந்தால் If2 உடன் தொடர்புடைய குறைந்தபட்ச ஆர்மேச்சர் மின்னோட்டத்தை நான் வைத்திருப்பேன் ஏனென்றால் அனைத்து நிகழ்தகவுகளிலும் P1 ஐ விட அதிகமாக இருக்கும் P2 சக்தியை உருவாக்க எனக்கு அதிக ஃப்ளக்ஸ் தேவைப்படும் பொதுவாக If1 ஐ விட சிறியதாக இருக்கும் என்று இது உண்மையில் குறைந்தபட்ச ஆர்மேச்சர் தற்போதைய நிலை எனவே அவை ஒரே மாதிரியாக நடக்கப்போவதில்லை என்றால் If பெரிய ஃப்ளக்ஸ் அல்லது பெரிய புலம் மின்னோட்டத்தை ஈர்க்கும் நான் அதிக சக்தியைக் கோரும் போதெல்லாம் மறுபுறம் புலம் மின்னோட்டத்துடன் மின் காரணி எவ்வாறு மாறுகிறது என்பதை என்னால் வரைய முடியும் இது மிகவும் தெளிவாக உள்ளது ஏனெனில் ஒற்றுமை சக்தி காரணி தாக்கல் செய்யப்பட்ட மின்னோட்டத்தின் உகந்த மதிப்பில் நிகழ்கிறது எனவே இதை நான் ஓரளவு வரைய முடியும் இந்த புலம் மின்னோட்டமானது ஒன்று அல்லது If1 ஆகும் இது ஒற்றுமை சக்தி காரணி நிலைக்கு ஒத்திருக்கிறது அதேசமயம் இது பின்தங்கியிருக்கும் இது முன்னணியில் இருக்கும் இது P1 ஒரு குறிப்பிட்ட சக்தியுடன் ஒத்துப்போகிறது என்று சொல்லலாம் நான் P2 ஐப் பற்றி பேசுகிறேன் என்றால் அதிக சக்தி நிலைக்கு ஒத்த உகந்த மின்னோட்டத்தை If2 செய்யும் என்று நாங்கள் கூறினோம் அதன்படி தயவுசெய்து மின் காரணி ஒற்றுமையை விட அதிகமாக இருக்க முடியாது என்பதை நினைவில் கொள்க ஆகவே மற்ற வளைவு இதுதான் இந்த வளைவு P2 உடன் ஒத்திருப்பது போல நான் இதை ஒத்ததாக வரைய வேண்டும் முதல் வளைவு P1 உடன் ஒத்திருக்கிறது மேலும் இந்த வளைவு P2 உடன் ஒத்திருக்கிறது எனவே ஒத்திசைவான மோட்டார் அல்லது ஒத்திசைவான ஜெனரேட்டருக்கான V வளைவுகள் எப்போதும் Ia மற்றும் If இடையில் வரையப்படும் எக்ஸ் அச்சில் எக்சைடேஷன் மின்னோட்டமாக இருந்தால் Ia என்பது வரையப்பட்ட ஆர்மேச்சர் மின்னோட்டம் ஸ்டேட்டர் பக்கத்திலிருந்து மற்றும் தலைகீழ் V வளைவு எப்போதும் Y அச்சில் உள்ள சக்தி காரணிக்கும் X அச்சில் புலம் மின்னோட்டத்திற்கும் இடையில் வரையப்படும் லையானதாக வைத்திருப்பது வழங்கப்பட்ட சக்தி அது மோட்டார் அல்லது ஜெனரேட்டராக இருந்தாலும் பரவாயில்லை நாம் ஒரு மாறிலியாக வைத்திருக்க வேண்டிய சக்தியைப் பற்றி பேசுகிறோம் இப்போது எதிர்ப்பை மிகக் குறைவு என்று நாங்கள் கூறியதால் எந்தவொரு உண்மையான மின் இழப்பு பற்றி நாம் பேசவில்லை பின்னர் கிட்டத்தட்ட செயல்திறனை 100 சதவிகிதம் என்று அழைப்போம் இது வெப்ப இயக்கவியலின் இரண்டாவது விதியை வரையறுக்கிறது எந்த இயந்திரமும் 100 சதவிகித செயல்திறனைக் கொண்டிருக்க முடியாது எனவே செயல்திறன் கணக்கீட்டைச் செய்யும்போதெல்லாம் Ra வை கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று கருதுவோம் அதேசமயம் நான் செயல்திறன் கணக்கீட்டைச் செய்யாத போதெல்லாம் நாம் Ra வை புறக்கணிக்கக்கூடும் V மற்றும் தலைகீழ் V வளைவு மற்றும் ஒத்திசைவு இயந்திரத்தின் ஹண்டிங் ஆசிலேசன் அனைத்திற்கும் Ra வை புறக்கணிக்க வேண்டும் ஒத்திசைவான இயந்திரத்தில் ஒரு சிக்கலைச் சரிசெய்ய முயற்சிக்கிறேன் இது உண்மையில் ரெகுலேஷன் மற்றும் பலவற்றிற்கான உணர்வைத் தரும் எனவே சிக்கல் அறிக்கையை நான் எடுத்துக்கொள்கிறேன் எனவே இந்த சிக்கல் அறிக்கை இது போன்றது 3 பேஸ் 5 MVA 11 kV 60 ஹெர்ட்ஸ் Y இணைக்கப்பட்ட ஒத்திசைவான இயந்திரம் மிகக் குறைவான Ra மற்றும் Xs 10 ஓம் ஆகியவற்றைக் கொண்டுள்ளது இது ஏற்கனவே இணைக்கப்பட்டுள்ளது என்று நாங்கள் கூறியுள்ளோம் 60 ஹெர்ட்ஸ் பஸ் ஸுக்கு எனவே Xs ஸின் மாறுபாட்டை நாம் எடுக்க வேண்டியதில்லை இயந்திரம் 11 kV 60 ஹெர்ட்ஸ் பஸ் அல்லது கட்டத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது இது ஒரு ஜெனரேட்டராக 1 மற்றும் ஒரு மெகாவாட் மின்சக்தியை E மற்றும் δ கணக்கிடுகிறது என்றால் நான் 1 மெகாவாட் 0 8 சக்தி காரணி என்று கூறியுள்ளேன் இது கேட்கப்படும் முதல் கேள்வி இரண்டாவது கேள்வி உள்ளது அதற்கு பதிலாக இயந்திரம் 1 மெகாவாட் 0 8 சக்தி காரணி முன்னணி நிலையில் மோட்டாராக வேலை செய்கிறதென்றால் E மற்றும் δ ஐக் கணக்கிடுங்கள் மூன்றாம் பகுதி நிபந்தனை 2 மதிப்பிடப்பட்ட எக்சைடேஷன் இருப்பதாகக் கருதப்படுகிறது δ Ia மற்றும் சக்தி காரணி 80 சதவிகித எக்சைடேஷன் இல் மற்றும் 1 மெகாவாட் வெளியீட்டை மோட்டார் செயல்பாட்டிற்குக் கணக்கிடுங்கள் தீர்வைச் செயல்படுத்த முயற்சிப்போம் எனவே முதலில் மதிப்பிடப்பட்ட மின்னோட்டத்தைக் கணக்கிடுவதைத் தொடங்குவோம் எனவே மதிப்பிடப்பட்ட மின்னோட்டம் 5106311103262 4A இப்போது 1 மெகாவாட் மின்சக்தியில் உள்ள நிலை என்ன என்பதைப் பார்ப்போம் இது 0 8 சக்தி காரணி முன்னணியில் உள்ளது நீங்கள் எப்போது சக்தி கணக்கிட்டாலும் நினைவில் கொள்க பின்தங்கிய அல்லது வழிநடத்துவது ஒரு பொருட்டல்ல எனவே11063VLcos 10003110 865 9° இந்த மின்னோட்டம் கொடுக்கப்பட்ட மின்னழுத்தத்தை வழிநடத்துகிறது எனவே இது ஒரு ஜெனரேட்டராக செயல்படும்போது நான் VtIa Φ jXsE என எழுத வேண்டும் தயவுசெய்து Vt அல்ல ஏனெனில் இது நட்சத்திரத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது நான் 11000365 636 03° ஐ எழுத வேண்டும் தயவுசெய்து δ நேர்மறையானது என்பதை நினைவில் கொள்க எனவே இது ஜெனரேட்டர் செயல்பாடு 5980 இந்த Vt ஐ விட சிறியது இந்த 110003 6351 வோல்ட் ஆகும் எனவே நான் உண்மையில் இந்த நிபந்தனையின் கீழ் இருக்கப் போகிறேன் இது அனைத்தையும் நான் கணக்கிட முடியும் இது கேட்கப்படாவிட்டாலும் நான் அதைக் கணக்கிடுகிறேன் RegulationLoad Voltage OC VoltageRated Voltage5980 6351Rated Voltage முனைய மின்னழுத்தம் உருவாக்கப்பட்ட மின்னழுத்தத்தை விட அதிகமாக இருக்கும் என்பதை நினைவில் கொள்க இது முன்னணி சக்தி காரணி நிலையில் நடக்கும் பொதுவாக எந்த முன்னணி சக்தி காரணி நிலையும் முனையத்தில் அதிக மின்னழுத்தத்திற்கு வழிவகுக்கும் நீங்கள் இதை மின்மாற்றிகளிலும் பார்த்தீர்கள் எனவே இது அடிப்படையில் எதிர்மறை மின்னழுத்த ரெகுலேஷன் ஆகும் இது முன்னணி சக்தி காரணி நிலை காரணமாக உள்ளது இது நான் குறிப்பிட விரும்பிய கூடுதல் புள்ளி இப்போது நாம் வேலை செய்ய முயற்சிப்போம் எனவே நமக்கு கிடைத்தவற்றிலிருந்து E 5980 δ 5 0 5 03 டிகிரி என்று சொல்லலாம் எனவே இவை இரண்டும் தீர்க்கப்பட்டுள்ளன இப்போது புள்ளி எண் 2 க்கு செல்ல முயற்சிப்போம் அங்கு அதே 1 மெகாவாட் மோட்டார் சக்தி நிலையில் 0 8 சக்தி காரணி முன்னணி வழங்கப்படுகிறது நீங்கள் செய்ய வேண்டியது Vt0 Ia ΦjXsE δ இங்கே δ தானாகவே எதிர்மறையாக வெளிவரும் 110003 65 636 முந்தைய வழக்கில் δ 5 03 டிகிரி யாக இருந்தது அதேசமயம் δ 4 45 டிகிரி யாக வும் இதேபோல் இது E ஆகவும் இருக்கும் முந்தைய வழக்கில் E 5980 ஆக இருந்தது இப்போது இந்த விஷயத்தில் இந்த இரண்டு மட்டுமே கேட்கப்பட்டது மூன்றாவது வழக்கில் இன்னும் 1 மெகாவாட் மின்சாரம் இருக்கப் போகிறது ஆனால் எக்சைடேஷன் 80 சதவீதமாகக் குறைகிறது முன்பு எக்சைடேஷன் 100 சதவீதமாக இருந்தது இப்போது எக்சைடேஷன் 80 சதவீதமாக உள்ளது இப்போது கேட்கப்படுவது E என்றால் என்ன δ என்றால் என்ன சக்தி காரணி என்ன I என்ன எல்லாம் கேட்கப்படுகிறது இப்போது இங்கே நாம் E ஐ 6765 வோல்ட் டுகளாகப் பெற்றுள்ளோம் இது ஃப்ளக்ஸ் விகிதாசாரமாகும் அல்லது 100 சதவிகிதம் ஃப்ளக்ஸ் இருந்தபோது எனக்கு 6765 வோல்ட் இருந்தது 80 சதவிகிதம் இருக்கும்போது Enew67650 85412 V இப்போது நாங்கள் சொன்ன இன்னொரு விஷயம் 3 VE sin Xs இது 3V cos Φ க்கு சமம் நாங்கள் சாதாரணமாக சொன்னோம் I cos Φ சக்தி நிலையானதாக இருக்கும்போதெல்லாம் ஒரு மாறிலி இதேபோன்ற விஷயம் நாம் Esinδ மாறிலி என்று சொல்ல முடியும் ஏனெனில் Xs அதிர்வெண்ணைப் பொறுத்தது எல்லையற்ற பஸ் Xs ஒரு மாறிலியாக இருக்கும் V எல்லையற்ற பஸ் ஸுடன் இணைக்கப்பட்டுள்ளது அதுவும் நிலையானது எனவே Esin மட்டுமே சக்தியைச் சார்ந்தது எனவே சக்தி நிலையானதாக இருந்தால் Esin ஒரு மாறிலி நாம் முன்பு என்ன செய்கிறோம் என்பதை ஃபாசர் வரைபடத்திலிருந்து வலியுறுத்த விரும்புகிறேன் இந்த செங்குத்து தூரம் Esin என்று நான் பார்க்க முயற்சித்தால் இது Esin னாக இருக்கும் சக்தி ஒரு மாறிலியாக இருக்கும் வரை இந்த Esin ஒரு மாறிலியாக இருக்கும் எனவே முந்தைய வழக்கில் E sin இருந்ததைப் பார்க்க முயற்சிப்போம் இது Eδ எனவே E sin E sin 4 இது 524 8 வோல்ட் ஆக வெளிவந்தது எனவே இந்த விஷயத்தில் நான் சொல்ல வேண்டும் மேலும் |5412 sin |524 8 ஏனெனில் Esin ஒரு மாறிலியாக இருக்க வேண்டும் எனவே புதிய இப்போது 5 56 டிகிரி இங்கிருந்து நீங்கள் இதை தீர்க்க முடியும் நீங்கள் டெல்டா புதியதைப் பெற்றவுடன் இது இப்போது மிகவும் எளிதானது ஏனென்றால் எனக்குத் தெரியும் நான் புதிய நிலையில் E δ என்று சொல்ல முடியும் E δ5412 5

5 j524 8 எனவே நீங்கள் அடிப்படையில் ஒரு உண்மையான பகுதியும் ஒரு கற்பனையான பகுதியும் இருக்கும் இதேபோல் நீங்கள் இங்கே ஒரு உண்மையான பகுதியையும் ஒரு கற்பனையான பகுதியையும் பெற முடியும் எனவே 10IacosΦ 524 8 மற்றும் 6351 635110IasinΦ53865 இப்போது இதிலிருந்து நான் cos Φ மற்றும் Ia ஐ தீர்க்க முடியும் எனவே Ia 109 8 ஆம்பியராகவும் 6 61 46 டிகிரி யாக வும் இருக்கிறது இது தெளிவாக பின்தங்கியிருக்கிறது இயந்திரம் முன்னணியில் இருந்து நகர்ந்த எக்சைடேஷன் ஐ குறைப்பதன் மூலம் சக்தி காரணி நிலை பின்தங்கிய சக்தி காரணி நிலைக்கு இந்த cos 0 45 அல்லது 0 43 போன்றதாக இருக்கலாம் அல்லது அது போன்ற ஏதாவது இருக்கலாம் எனவே இது உண்மையில் பின்தங்கிய சக்தி காரணி நிலையின் மிகக் குறைந்த மதிப்புக்கு வந்துவிட்டது இது எக்சைடேஷன் ஆன நிலையில் இருப்பதாகக் கூறுகிறது அதேசமயம் அது மிகைப்படுத்தப்பட்ட நிலையில் இருந்தது நாம் பார்த்த ஒன்று மிகைப்படுத்தப்பட்ட நிலை எனவே இது V அல்லது தலைகீழ் V வளைவுகள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை மறைமுகமாகக் காட்டுகிறது எனவே ஒட்டுமொத்தமாக ஒத்திசைவான இயந்திரத்தின் அடிப்படையில் செய்ய வேண்டியதை முடித்துவிட்டோம் நாங்கள் அதன் கட்டுமான அம்சங்களுடன் தொடங்கினோம் அதன் சமமான சுற்று பற்றி பார்த்தோம் முறுக்கு காரணிகளைப் பார்த்தோம் பின்னர் ஒத்திசைவைப் பார்த்தோம் பின்னர் சக்தி கோண சமன்பாட்டைப் பெற்றோம் ஹண்டிங் ஆசிலேசன் நாங்கள் V மற்றும் தலைகீழ் V வளைவைப் பார்த்தோம் அதன் மேல் நாங்கள் ஒரு சிக்கலைப் பார்த்தோம் எப்படி அதை தீர்ப்பது என்றும் பார்த்தோம்